பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் எவ்வாறு முக்கியம் என்பதை வாழ்க்கை முறைகளின் வெவ்வேறு சிக்கல்களில் நான் விளக்குகிறேன் உயிரியல் அமைப்புகளின் சிக்கலான தன்மையைப் பற்றி பேசினால் அவற்றில் வெவ்வேறு வழிகள் உள்ளன முதலில் டி ஏ நியூக்ளியோடைடு வரிசையுடன் தொடங்கினால் நியூக்ளியோடைடு கட்டமைப்பைக் உருவாக்கலாம் வெவ்வேறு நியூக்ளியோடைடு தளங்களான ஏ டி சி ஜி உடன் தொடங்கினால் நியூக்ளியோடைடு கட்டமைப்பை புரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஜீன் எக்ஸ்பிரஷன் என்பது டி ஏ டி ஏ முதல் ஆர் ஏ மற்றும் ஆர் ஏ முதல் புரோட்டின் என்பது தெளிவாகிறது ஜீன் எக்ஸ்பிரஷன் மூலமாக புரோட்டின் வரிசை கிடைக்கிறது இவற்றிலிருந்து புரோட்டின் அமைப்பு என்று அழைக்கப்படும் அடுத்த நிலைக்குச் செல்கிறோம் ஒரு முழு உயிரினம் உருவாகிறது என்றால் உருவாக்கத்தின் தொடக்கம் ஒரு செல் பிறகு திசுக்கள் திசுக்களை தொடர்ந்து உறுப்புகள் உறுப்புகளை தொடர்ந்து ஒரு முழு உடல் அமைப்பு உருவாகிறது உயிரியல் அமைப்புகளின் சிக்கல்கள் இவைதான் எனவே இவற்றை புரிந்துகொள்ள பயோ இன்பர்மேட்டிக்ஸ்ஸின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது பயோ இன்பர்மேட்டிக்ஸ் இன் பயன்பாடுகளை பார்க்கும்போது உயிரியல் அமைப்புகளின் வெவ்வேறு நிலைகளில் பங்களிக்க பல்வேறு அம்சங்கள் இருப்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக நியூக்ளியோடைடு வரிசைக்கு செல்லும்போது அதிக எண்ணிக்கையிலான வரிசையை சேமிக்கும் போதும் அவற்றின் வரிசையை பகுப்பாய்வு செய்யும் போதும் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் எப்படி பங்களிக்க முடியும் நியூக்ளியோடைடு வரிசையில் பல மில்லியன் வரிசைகள் உள்ளன அனைத்தும் தரவுத்தளங்கள் ஆக சேமிக்கப் பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக சில வகைகளில் சில தரவுத் தளங்களை நாம் காணலாம் சில தரவுத் தளங்களின் பெயர்களை பட்டியலிட முடியுமா மாணவர் என் ஐ ஜென்பேங்க் இதனைப் பயன்படுத்தி சரியான ஈ எல் பெறலாம் நம்மிடம் தரவு அதிலும் முக்கியமாக டிஎன்ஏ டி ஜே உடைய டிஎன்ஏ தரவுத்தளம் உள்ளது பல்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன தரவை எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றாக சேகரித்து அவற்றை இணைத்து ஒரு குறிப்பிட்ட வழியை ஒழுங்கமைக்கிறார்கள் இவை அனைத்தும் இலவசமாகக் கிடைக்கின்றன மேலும் தரவைப் பிரித்தெடுக்க நிறைய வழிகள் இருக்கிறது இவற்றை தகவல் பகுப்பாய்விற்குப் பயன்படுத்தலாம் முதலாவது நியூக்ளியோடைடு வரிசைக்கான தெளிவான தரவுத்தளம் உள்ளது இந்த தரவுத்தளம் தயாராக இருக்கும்போது எந்த வகை பகுப்பாய்வை நியூக்ளியோடைடு வரிசையிலிருந்து பகுப்பாய்வு செய்ய முடியும் என்பதை சரியாக செய்யலாம் தொடர்பு பகுப்பாய்வு என்று நீங்கள் சொல்லலாம் ஏ டி மற்றும் ஜி சி உள்ளடக்கத்தையும் அல்லது ஏதேனும் குறிப்பிட்ட பண்புகளைக் காணலாம் எடுத்துக்காட்டாக டிஎன்ஏ பகுதிகள் மிகவும் வளைந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது அதிக நெகிழ்வு தன்மையுடன் இருக்கின்றனவா ஏனெனில் பிணைப்பு உரிமைக்கு நெகிழ்வுத்தன்மை முக்கியமானது பயோ இன்பர்மேட்டிக்ஸ் பகுப்பாய்வில் இருந்து அனைத்து தகவல்களும் அதாவது டி என் ஏ வரிசை இருந்தால் உருகும் வெப்பநிலை என்ன இது அதிக வெப்பநிலை அல்லது குறைந்த வெப்பநிலை தாங்குமா என்பதை அறியலாம் நியூக்ளியோடைடு கட்டமைப்பிற்கு நியூக்ளியோடைடு வரிசையுடன் செல்கிறோம் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் நியூக்ளியோடைடு கட்டமைப்பிற்கு பங்களிக்கிறது உங்களிடம் முதலில் கட்டமைப்புகள் இருந்தாள் ஒரு தரவு தளத்தை உருவாக்கலாம் நியூக்ளியோடைடு கட்டமைப்பிற்கான ஒரு தரவுத்தளத்தை உங்களால் உருவாக்க முடியுமா மாணவர் பி பிடிபி ஒரு தரவு உள்ளது பிடிபி என்பது ப்ரோட்டின் டேட்டா பேங்க் நியூக்ளியோடைடு கட்டமைப்பிற்கான தகவல்கள் அனைத்தும் நியூக்ளிக் ஆசிட் தரவுத்தளத்தில் உள்ளதுபயோ இன்பர்மேட்டிக்ஸ் கருவிகள் பல உள்ளன இவற்றின் மூலமாக வரிசையிலிருந்து கட்டமைப்பை உருவாக்கலாம் நியூக்ளியோடைடு களுக்கான பல்வேறு அளவுருக்கள் அடிப்படை அடக்கி வைக்கும் ஆற்றல் அல்லது வேறுபட்ட தளங்களை பற்றி அடிப்படை இணைத்தல் ஹைட்ரஜன் பிணைப்பு களைப் பற்றியும் மற்றும் பல்வேறு வகையான இடைவினைகள் பற்றியும் பகுப்பாய்வு செய்யலாம் எனவே இந்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் நியூக்ளியோடைடு கட்டமைப்புகளில் இருந்து பெறலாம் மற்றும் இலக்கியத்தில் வேறுபட்ட வழிமுறைகள் உள்ளன அவற்றை பயன்படுத்தி நியூக்ளியோடைடு கட்டமைப்பை ஆராய்வதற்கும் மற்றும் நியூக்ளியோடைடு கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்யவும் நியூக்ளியோடைடு வரிசையிலிருந்து பெறலாம் பின்னர் நியூக்ளியோடைடு கட்டமைப்பிலிருந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் இருக்கு பயோ இன்பர்மேட்டிக்ஸ் பங்களிப்பு எப்படி இருக்கிறது மாணவர் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் மூலம் ஜீன் எக்ஸ்பிரஷன் என்பதனை கணிக்கலாம் மேலும் ஜீனில் இருந்து எவ்வளவு புரோட்டின் மற்றும் எவ்வளவு ஆர் என் ஏ டிரன்ஸ்கிரிப்ட் செய்யப்படுகிறது சரி உங்களிடம் குறியீட்டு மற்றும் குறியீட்டு அல்லாத பகுதிகள் உள்ளன மற்றும் நீங்கள் வரிசையை ட்ரான்ஸ்லேட் செய்யலாம் ப்ரோட்டின் வரிசையை டி என் ஏ வரிசையில் இருந்து ட்ரான்ஸ்லேட் செய்யலாம் மற்றும் டிரான்ஸ்லேட் செய்வதற்கு அல்காரிதம் உங்களிடம் உள்ளது எனவே பயோ இன்பர்மேட்டிக்ஸ் எவ்வாறு புரோட்டின் வரிசைக்கு உதவுகிறது மாணவர் புரோட்டின் அனேகமாக என்ன செய்கிறது என்பதனை அதன் வரிசையை ஜீன் எக்ஸ்பிரஷன் இலிருந்து பகுப்பாய்வு செய்யலாம் புரோட்டின் வரிசையிலிருந்து ஒவ்வொருவிதமான புரோட்டின்லும் ஒவ்வொரு ரஸிடுஸ் பங்களிப்பு என்ன என்பதை காணமுடியும் இரண்டு புரோட்டின் வரிசையை எடுத்துக்கொண்டால் சரியான முறையில் டெபாசிட் செய்யப்பட்டு பலவற்றை குவித்து அதை குணப்படுத்த பட்டு தரவுத்தள உரிமையின் வடிவத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது புரோட்டின் வரிசை உள்ள தரவுத்தளத்தை சொல்ல முடியுமா யூனிப்ரோட் என்பது ஒரு தரவுத்தளம் இவற்றில் புரோட்டின் வரிசைக்கான தகவல்கள் உள்ளது நான் ஆரம்பத்தில் இவை பி ஐ ஆர் உடன் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கிடையில் ஸ்விஸ் புரோட் எனப்படும் தரவுத்தள வரிசையும் உருவாக்கப்பட்டது 15 ஆண்டுகளுக்குப் பிறகு இவை அனைத்தும் ஒன்றாக இணைகிறது இந்த ஒருங்கிணைந்த விளைவிற்கு நாம் யூனி புரொட் கன்சொட்டியம் என்று அழைக்கப்படுகிறது யுனிபிராட் தரவுத்தளம் என்பது புரோட்டின் வரிசைக்கான தகவல்களை சேகரித்து ஒன்றாக இணைத்து வைப்பதே ஆகும் 78 மில்லியன் தரவுகள் தற்பொழுது யுனிபிராட் தரவுத்தளத்தில் உள்ளது தற்பொழுது இரண்டுவகையான தரவுத்தளங்கள் யுனிபிராட் தரவுத்தளத்தில் உள்ளது ஒன்று கணக்கீட்டு சிறு குறிப்பு மற்றும் இரண்டாவது கைமுறையாக நிர்வகிக்கப்படுகிறது எனவே நம்மிடம் கணினி சிறு குறியீட்டு மற்றும் கைமுறை நிர்வகிக்கப்பட்ட தரவு தளம் உள்ளது தற்போது 55 ஆயிரம் கைமுறை நிர்வகிக்கப்பட்ட வரிசைகளும் மற்றும் கணினி குறியீட்டு மூலம் உருவாக்கப்பட்ட 78 மில்லியன் வரிசையும் உள்ளது எனவே மொத்தமாக நம்மிடம் 78 மில்லியன் வரிசைகள் உள்ளது நம்மிடம் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் தரவுத்தளம் உள்ளது இவற்றில் அனைத்து தகவல்களும் உள்ளது இந்த தரவு தளம் வெகுவாக இலக்கியத்தில் பயன்படுகிறது யுனிபிராட் தரவுத்தளத்தில் இருந்து எந்த வகையான செய்தியையும் பெறமுடியும் செயல்பாட்டு நோடேஷன் அமைப்பின் இணைவுகள் புரோட்டின் இன் பிணைப்புகள் மற்றும் மரபனு பிழைகளுடன் கொடிய நோய்களையும் போஸ்ட் டிரன்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இவற்றை காணலாம் மாணவர் ஐசோஃபார்ம்ஸ் ஃபாஸ்டா வடிவத்தில் வெவ்வேறு வடிவமைப்புகள் உடன் அமினோ ஆசிட் வரிசை முறைகள் உள்ளன இவற்றின் மூலம் ப்ரோட்டீன் பெயர்கள் தொடங்குகிறது பின்னர் இந்த ஒத்த பெயர் மற்றும் பல்வேறு மூலங்கள் உயிரினங்கள் மற்றும் இறுதியாக செயல்பாடுகளுடன் செல்லுங்கள் இதேபோல் எல்லா தரவு தளங்களுடன் இலக்கியத்தை இணைக்கின்றன இவை மிகவும் ஒருங்கிணைந்த வை குறைந்த பணிநீக்கம் மற்றும் அதிக நம்பகத்தன்மை கொண்டவை புரோட்டின் வரிசைக்கு யுனிபிராட் எதனால் தனித்துவமான வளமாக உள்ளது ஏனெனில் இவற்றில் புரோட்டின் வரிசை தரவுத்தளம் கூட அதுமட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட புரோட்டின் உடைய அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டின் மீது ஆர்வமிருந்தால் யூனி ப்ரோட் க்கு செல்லலாம் மேலும் இவை உயர்ந்த அளவிலான சிறு குறிப்புகளையும் மற்றும் பிறர் தரவுத்தளங்கள் உடன் இணைக்கப்பட்டுள்ளது யுனிபிராட் கிடைக்கும் தகவல்களை பயன்படுத்தலாம் உங்களிடம் 78 மில்லியன் புரோட்டின் வரிசை தரவுத்தளம் உள்ளது இப்போது இந்த வரிசையை என்ன செய்ய முடியும் இந்த வரிசையை நீங்கள் செய்திகளாக பிரித்தெடுக்கலாம் மேலும் வேறு என்னென்ன செய்திகளை புரோட்டின் வரிசையிலிருந்து பிரித்தெடுக்கலாம் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் ஐ பயன்படுத்தி ப்ரோட்டின் வரிசையிலிருந்து வெவ்வேறு செய்திகளை மற்றும் புரோட்டின் வரிசையையும் பெறலாம் இந்தக் கலவையை நீங்கள் கணக்கிடலாம் மாணவர் கவனிப்பு ஒரு கலவை என்றால் என்ன மாணவர்அமினோஅமிலங்களின் எண்ணிக்கை பின்னர் வகுப்புகளில் விவரங்களை விளக்குகிறேன் இப்போது சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு தருவேன் எடுத்துக்காட்டிற்கு உங்களிடம் சரியான வரிசை இருந்தாள் இதை காணக்கூடிய மற்றொரு வரிசை இருக்கிறது அந்த வரிசையை பார்த்தாள் குறிப்பிட்ட அமினோ ஆசிட் விருப்பத்தேர்வுகள் உள்ளன முதல் வரிசையைப் பார்த்தால் எந்த ரஸிடுஸ் அதிகம் விரும்பப்படுகிறது எனவே ஏ எத்தனை முறை நிகழ்கிறது என்று பார்க்க முடியுமா 2 முறை மாணவர் டி 3 முறை மூன்று முறை சரி இந்த வரிசையை நாம் காண்கிறோம் A எத்தனை முறை நிகழ்கிறது மாணவர் 5 முறை மாணவர் 0 முறை 0 மாணவர் டி 5 4 4 முறை 1 2 3 4 மாணவர் 4 வேறுபட்ட காட்சிகளை நாம் காணலாம் இது டி பின்னர் 5 சில எச்சங்களில் சில காட்சிகளில் விரும்பப்படுகின்றன சில எச்சங்கள் சில காட்சிகளில் விரும்பப்படுவதில்லை உங்களிடம் வரிசைகள் இருந்தால் பல வகையான புரோட்டின் யாவை ஒவ்வொரு அமினோ அமில எச்சங்களும் எத்தனை முறை சரியாக நிகழ்கின்றன என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இது புரத கட்டமைப்புகளில் இதில் சில சார்புகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் உதாரணமாக நமக்கு பல்வேறு வகையான புரோட்டின் கிடைத்தால் டி ஏபிணைப்பு புரோட்டின் டி ஏ உடன் புரோட்டின் தொடர்பு கொள்ளும் டி ஏ பிணைப்பு புரோட்டின் உங்களுக்குத் தெரியும் பாஸ்பேட் குழுவின் காரணமாக டி ஏ எதிர்மறை கட்டணம் என்று பாருங்கள் நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட எச்சங்களின் விருப்பத்தை பிணைப்பு பகுதி நீங்கள் காண முடியும் நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட எச்சங்கள் என்ன மாணவர் அர்ஜினைன் அர்ஜினைன் லைசின் சரி நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட எச்சங்களின் விருப்பத்தை நீங்கள் காணலாம் ஏதேனும் சிறிய நீளமான பகுதிகள் உங்களிடம் இருந்தால் அதிக எண்ணிக்கையிலான நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட ரஸிடுஸ் எனில் அந்த வரிசை டிஎன்ஏ அல்லது ஆர் என் ஏ பிணைப்பு புரோட்டின் ஆக இருக்கலாம் அதேபோல் எந்த ஒரு ப்ரோட்டீன் இலும் 15 முதல் 16க்கும் மேற்பட்ட ஹைட்ரோபோனிக் ரேசிடுஸ் இருந்தால் இந்த புரோட்டின் வரிசை டிரான்ஸ்மேம்பிரேன் ஹெலிகல் 24 இருக்கலாம் ஏனெனில் ஒரு டிரான்ஸ்மேம்பிரேன் ஹெலிகல் புரோட்டின் இல் ஹைட்ரோபோனிக் எச்சங்களை நீட்டிக்க முடியும் ஹெலிகல் புரோட்டீனை கண்டால் அவை ஒரு சவ்வு என்றால் இங்குள்ள ஹெலிகல் பகுதிகள் ஹைட்ரோபோனிக் எச்சங்களால் ஆதிக்கம் செலுத்துகிறது இதேபோல் யூனிபிரோட்டில் ஒரு வரிசை இருந்தால் பல்வேறு தகவல்களைப் பெறலாம் இப்போது இங்கே இந்த நிகழ்வில் எண்கள் நீளத்தின் உரிமையைப் பொறுத்தது உங்களிடம் 100 மற்றும் மற்றொரு 1000 புரதம் எச்சங்கள் இருந்தால் நீங்கள் நிகழ்வை காணலாம் A சுமார் 10 ஆக இருக்கும் D 10 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கும் உங்களிடம் 1000 எச்சம் புரதம் இருந்தால் புரதத்தில் உங்களுக்கு எத்தனை எச்சங்கள் தேவை என்பதை நீங்கள் சரியாக விநியோகித்தால் அதை 20 ஆல் பெருக்கினால் தோராயமாக பிரிக்கலாம் எடுத்துக்காட்டாக புரதத்தில் 100 எச்சங்கள் உள்ளன 20 எச்சங்கள் தோராயமாக விநியோகிக்கப்படுகின்றன என்றாள் ஒரு குறிப்பிட்ட எச்சத்தின் நிகழ்வு என்ன மாணவர் 5 முறை மாணவர் 3 5 வலது மறுபுறம் 1000 எச்சங்கள் இருந்தால் n க்கு சமம் மாணவர் 50 50 சரி நீளம் முக்கியமானது எனவே வெவ்வேறு புரோட்டீன்கள் வெவ்வேறு நீளங்களில் இருந்தால் அவற்றின் எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த இரண்டையும் ஒப்பிடுவதன் மூலம் இரண்டாவது புரோட்டின் இன் பதில் இவை ஆதிக்கம் செலுத்துகிறது என்று கூற முடியாது எனவே இவற்றை இயல்பாக வேண்டும் அவற்றை நீளத்துடன் எவ்வாறு இயல்பாக்குவது கலவை என்பது இந்த விஷயத்தில் நீளத்தால் வகுக்கப்படும் நிகழ்வு எனவே உங்களிடம் 100 எச்சங்கள் இருந்தால் அவை சரியான அமைப்புடன் தோராயமாக வினியோகிக்கப்படுகிறது இவை 5 ஆல் 100 என்பதை காட்டுகிறது மாணவர் 5 1 ஆல் 0 புள்ளி மாணவர் 0 5 0 இரண்டாவது வழக்கில் நீங்கள் 1000 எச்சங்களைப் பெறுவீர்கள் அலனைனுக்கான கலவை என்ன மாணவர் 50 50 ஆல் மாணவர் 1000 ஆயிரம் சரி இது சமம் மாணவர் 0 05 0 வரிசையின் நீளத்தை நீங்கள் பார்த்தாள் நீங்கள் வித்தியாசத்தை உணரலாம் ஆனால் ஒரு நீளத்துடன் அதை இயல்பாக்கி நாள் அவை ஒரே மாதிரியாக இருக்கின்றன உங்களிடம் 100 அல்லது 1000 எச்சம் புரோட்டின் இருக்கலாம் ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் சார்பும் இல்லை கலவையை பெற சங்கிலி நீளத்துடன் நாம் இயல்பாக வேண்டிய காரணம் இது இந்த யுனிபிராட் தரவுத்தளத்தை நீங்கள் பார்த்தால் அவற்றில் 78 மில்லியன் வரிசைகள் உள்ளன இவற்றிலிருந்து 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் எச்சங்களின் கலவைகளை பெறுவதற்கு சில சார்புகள் இருக்கவேண்டும் அனைத்து 20 எச்சங்களும் சமமாக கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு எச்சத்தின் சதவீதம் 5 ஆகும் ஆனால் யுனிபிராட் தரவுத்தளத்தில் அதை உரிமை இல்லாத வரிசையை ஆராய்ந்தால் சில எச்சங்கள் அதிக நிகழ்வு மற்றும் சில வன குறைவான உரிமைகளை பெற்றுள்ளது மேலும் சில எச்சங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றன மாணவர் டிரிப்டோபனுக்கு குறைந்த விருப்பம் இருக்கிறது டிரிப்டோபான் சிஸ்டைன் இந்த ரஸிடுஸ் குறைவாக விரும்பப்படுகின்றன மற்றும் வலின் அல்லது அலனைனைக் உடைய ஹைட்ரோபோபிக் ரஸிடுஸ் அதிகமாக விரும்பப்படுகின்றன சிஸ்டைன் அல்லது டிரிப்டோபான் விஷயத்தில் அவை 2 முதல் 3 சதவிகிதம் வரை 10 சதவிகிதத்திற்கும் அதிகமான உரிமையைக் கொண்டுள்ளன சரி இயற்கையில் தேர்வு என்பது ஹைட்ரோபோபிக் சரிவு காரணமாக அவை விரிவடைந்த நிலையில் அல்லது மடிந்த நிலையில் இருந்து வரும் புரதங்கள் இந்த எச்சங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வருகின்றன ஹைட்ரோபோபிக் ரஸிடுஸ் ஆதிக்கம் உள்ளது பின்னர் நீங்கள் செய்து முடித்தவுடன் ஹைட்ரஜன் பிணைப்பு மின்னியல் இடைவினைகள் போன்ற பிற தொடர்புகளால் நிலைத்தன்மை பராமரிக்கப்படுகிறது எனவே த்ரோயோனைன் மற்றும் செரீன் மற்றும் கட்டண எச்சங்கள் அவை முழு அமினோ அமில வரிசையிலும் அடுத்த நிலை விருப்பம் என்பதை நீங்கள் காணலாம் உங்களிடம் வரிசை இருந்தால் கட்டமைப்பின் அடிப்படையில் மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு வகையான புரதங்களைப் புரிந்துகொள்ள பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் பல்வேறு நிலைகளுக்கு பங்களிக்கிறது கலவையில் இரண்டு வகையான அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் அவற்றில் நீங்கள் பெறக்கூடிய பல்வேறு அம்சங்கள் உள்ளன சில குறிப்பிட்ட பெண்களுக்கான சுய விபரங்களை நீங்கள் உருவாக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வரிசையின் சராசரி பங்கை நீங்கள் பெறலாம் மற்றும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ரஸிடுஸ் சம்பந்தப்பட்டதா என்பதை பார்க்கலாம் ஒருவர் வரிசை சரியாக இருந்தால் பல உயிரினங்களை பார்க்கலாம் அவற்றின் தடவை சரி பார்க்கலாம் மேலும் அனைத்து உயிரினங்களிலும் இல்லாத இடத்தில் இருக்கும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எச்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் இவை எல்லா உயிரினங்களிலும் இருந்தால் இந்த குறிப்பிட்ட ஏற்றம் மிகவும் முக்கியமானது மற்றும் இது கட்டமைப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தி சிலவற்றை உருவாக்கும் நோய்கள் ஆகவும் இருக்கலாம் இந்த தகவல்களை நீங்கள் வரிசையிலிருந்து பார்க்கலாம் எந்த வரிசையையும் ஒன்றாக ஒத்த காட்சிகளை உருவாக்குகிறீர்கள் மேலும் எந்த ஒரு எச்சமும் எல்லா உயிரினங்களிலும் ஒரே நிலையில் இருப்பதை அவற்றின் செயல்பாட்டிற்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் காணலாம் புரத வரிசை அவற்றின் அம்சங்களை பெற பயோ இன்பர்மேட்டிக்ஸ்இன் பயன்பாடுகளை பார்க்கலாம் ஏனெனில் வேறு பல காரணிகளும் உள்ளன கட்டமைப்பிற்கு பயோ இன்பர்மேட்டிக்ஸ் எவ்வாறு பங்களிக்கிறது மாணவர் புரோட்டின் கட்டமைப்பு பாதுகாப்பு செய்யப்படுகிறது ஒரு கட்டமைப்பை தவிர பல்வேறு செயல்பாடுகளில் எடுத்துக்காட்டாக என்சைம்களில் தொடர்பு முறை மற்றும் காடலிடிக் தலங்களை மேம்படுத்துகிறது காடலிடிக் தளங்கள் என்பது சரிதான் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் ஐ பயன்படுத்தி புரத கட்டமைப்பை உருவாக்கலாம் அதற்கு நிறைய வழிகள் உள்ளன முதலில் தரவு தளத்தை பெற முயற்சி செய்யுங்கள் அதாவது புரோட்டின் டேட்டா பேங்க் இது ஒரு தனித்துவமான வளமாக உள்ளது இதன் மூலம் புரோட்டின் கட்டமைப்புகளை பெறலாம் தற்போது ப்ரோட்டின் டேட்டா வங்கியில் எவ்வளவு கட்டமைப்புகள் டெபாசிட் தோராயமாக 130000 கட்டமைப்புகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே புரத கட்டமைப்புகள் நம்மிடம் உள்ளது மற்றும் யுனிபிராட் எவ்வளவு வரிசைகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது மாணவர் மில்லியன் 78 மில்லியன் வரிசைகள் சரி வரிசைகளுக்கும் கட்டமைப்புகளுக்கும் இடையில் அறியப்பட்ட தகவல்களின் வேறுபாட்டை நீங்கள் கண்டால் சுமார் 600 முதல் 700 மடங்கு இருக்கும் முக்கியமாக கட்டமைப்பு செயல்பாட்டை தீர்மானிக்கிறது இந்த விஷயத்தில் எந்தவொரு வரிசையிலும் கட்டமைப்பைப் பெறுவது மிகவும் முக்கியம் இது ஒரு புரத மடிப்பு சிக்கல் என்று அழைக்கப்படும் அமைப்பு சரியாகத் தெரியவில்லை என்றால் வரிசையிலிருந்து ஒரு புரதத்தின் கட்டமைப்பை நாங்கள் கணிக்கிறோம் ஏனென்றால் சங்கிலி வரிசை 78 மில்லியனுக்கு சரியாக அறியப்படுகிறது மற்றும் கட்டமைப்புகள் மிகக் குறைவு நீங்கள் உறவு கொள்ளலாம் நீங்கள் கட்டமைப்புகளைத் தீர்மானிக்கும்போது சில நேரங்களில் அது சரியான நேரத்தை எடுக்கும் அதில் நிறைய மனித சக்தி மற்றும் நேரம் மற்றும் ab initioபணம் செலவு ஆகியவற்றை உள்ளடக்குகின்றன எனவே நாம் கணிக்க முயற்சிக்கிறோம் பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் கருவிகளுக்குள் எந்தவொரு புரதத்தின் கட்டமைப்பையும் அதன் வரிசையிலிருந்து கணிக்க முடியும் எங்களிடம் ஒரு வரிசை இருந்தால் துல்லியம் நிலைகள் இப்போது 80 சதவிகிதமாக இருக்கும் என்று கணிக்க முயற்சி செய்யலாம் எனவே ஒரு வகுப்பிலிருந்து கட்டமைப்பை எவ்வாறு கணிப்பது என்பதை பின்னர் வகுப்புகளில் விளக்குகிறேன் பல வகையான முறைகள் கட்டமைப்பை கணிக்க உள்ளது வலது புறத்தில் ஹோமோலஜி மாடலிங் முதன்மையாக உள்ளது ஏனெனில் இரண்டு வரிசைகள் ஒத்ததாக இருந்தால் ஹோமோ லாஜி மாடலிங் அடிப்படையில் அதே முறைகளுடன் அமினோ ஆசிட் வரிசையிலிருந்து கட்டமைப்பை கணிப்பதற்கு கருதுகிறோம் மற்றும் நீங்கள் மடிப்பு அங்கீகாரத்தை செய்யலாம் ஏனெனில் ஏதேனும் குறிப்பிட்ட மடிப்பு இருந்தால் மடிப்பு அங்கீகார நுட்பத்தை பயன்படுத்தி த்ரெட்டிங் மற்றும் ஆப் இனி டியோ முறையை பயன்படுத்தலாம் பிணைப்பு நீளம் கோண முறுக்கு கோணத்திலிருந்து தொடங்கி புதிதாக ஆரம்பிக்கிறோம் இறுதியாக ஆற்றலைக் கணக்கிடுவதைப் பயன்படுத்துகிறோம் மேலும் 3D கட்டமைப்புகளை கணிப்பதற்கான நுட்பங்களை குறைக்கிறோம் ஆப் இன் இஸ்யூ மாடலிங்கின் ஒரே தீமை என்னவென்றால் அது சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எச்சங்களை கையாள முடியும் ஏனென்றால் மகத்தான கணக்கீட்டு சக்தியையும் நேரத்தையும் எடுத்துக் கொண்டால் இந்த வழக்கில் அவர்கள் துண்டுகளாக வெட்டி பின்னர் மாடலிங் செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் இறுதியாக அவை இறுதி மடிந்த கட்டமைப்பைப் பெறுவதற்கான ஆற்றலைக் குறைக்கின்றன இப்போது எங்களிடம் கட்டமைப்பு இருந்தால் கட்டமைப்பிலிருந்து வரிசையிலிருந்து நாம் கணிக்க முடியும் மேலும் உங்களிடம் கட்டமைப்புகள் இருந்தால் நீங்கள் பெறக்கூடிய பல்வேறு தகவல்கள் என்ன நீங்கள் பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் கருவிகளை சரியாகப் பயன்படுத்தலாம் அல்லது பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் கட்டமைப்புகளிலிருந்து பல்வேறு அம்சங்களைப் பெறலாம் எடுத்துக்காட்டாக புரத கட்டமைப்புகளிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பல்வேறு அம்சங்கள் யாவை உங்களிடம் ஒரு புரத உரிமை இருந்தால் பல வகையான ஒற்றுமையை நீங்கள் செய்யலாம் உங்களிடம் ஒரு புரதம் இருந்தால் ஒரு போலி புரதம் இங்கே இருக்கும் சில எச்சங்கள் சரியாக உள்ளன இந்த எச்சங்களை எளிதில் அணுக முடியாது நீங்கள் இங்கே பார்த்தால் வெளிப்புற மேற்பரப்பில் இருந்தால் இந்த எச்சங்கள் மிகவும் அணுகக்கூடியவை எங்களிடம் கட்டமைப்பு இருந்தால் எந்த எச்சங்கள் புதைக்கப்படுகின்றன என்பதை மையமாகக் கொண்டு எந்த எச்சங்கள் மேற்பரப்புக்கு வெளியே உள்ளன என்பதை எளிதாகக் காணலாம் எந்தெந்த எச்சங்கள் மற்ற அமைப்புகள் பிற புரதங்கள் அல்லது லிகண்ட்ஸ் அல்லது நியூக்ளியோடைடு அமிலங்கள் மற்றும் பலவற்றோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடியுமா என்று அந்த தகவலை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் உள்துறை மையத்தில் இருந்தால் அவை முக்கியமாக புரதத்தை சீராக வைத்திருப்பதற்கு பொறுப்பாகும் அவை முக்கியமாக மடிப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன இந்த எச்சங்களை வெளிப்புறத்தில் இருக்கும் இந்த எச்சங்களை நீங்கள் பார்த்தால் அவை புரதங்கள் அல்லது நியூக்ளிக் அமிலங்கள் அல்லது சிறிய மூலக்கூறுகள் போன்ற பிற மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொள்ள முனைகின்றன சரியான மற்றும் செயல்பாட்டுக்கு சரியானவை மேலும் இது முக்கியமானது கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பு நான் முன்பு விவாதித்தேன் உங்களிடம் ஒரு இலக்கு இருந்தால் மற்றும் தொடர்பு கொள்ள தசைநார்கள் அடையாளம் காணவும் எனவே இந்த கட்டமைப்பை நீங்கள் அறிந்திருந்தால் அது சில பாக்கெட்டுகளை வைத்திருக்க வேண்டும் பிணைப்பு தளங்களை நீங்கள் அடையாளம் காணலாம் அங்கு சிறிய மூலக்கூறு அல்லது தசைநார் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் ஒரு புரதத்தில் உள்ள அமினோ அமில எச்சங்களுடன் உங்களிடம் 3 டி கட்டமைப்புகள் இருந்தால் ஒரு வரிசையில் பல்வேறு எச்சங்கள் உள்ளன மேலும் இந்த எச்சங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புகொண்டு ஒரு கட்டமைப்பை சரியாக உருவாக்குகின்றன மேலும் எந்த எச்சங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உள்ளன என்பதை இது எளிதில் உங்களுக்குக் கூறலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் 3D கட்டமைப்புகள் இருந்தால் இது ஒரு வரிசை இது போன்ற ஒரு 3D கட்டமைப்பை உருவாக்குவோம் இந்த இரண்டு எச்சங்களும் வரிசையில் தொலைவில் இருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் உள்ளன எத்தனை எச்சங்கள் வெகு தொலைவில் உள்ளன 11 எச்சங்கள் வலதுபுறம் உள்ளன ஆனால் இந்த எச்சங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உள்ளன இப்போது எடுத்துக்காட்டாக A இங்கே உள்ளது A1 இங்கே உள்ளது மற்றும் I12 இங்கே இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் எங்களிடம் 3 டி கட்டமைப்புகள் இருந்தால் நீங்கள் இந்த தகவலைப் பெறலாம் எச்சங்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன அவை எவ்வாறு சரியாக அமைந்துள்ளன விஷயத்தில் நீங்கள் தொடர்புகளைக் காணலாம் எனவே இது அமினோ அமில வரிசை இங்கே அமினோ அமில வரிசை மற்றும் இந்த எச்சம் 1 2 3 4 5 இந்த உரிமையை விரும்புகிறது அவர்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வெகு தொலைவில் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்காட்டாகக் காணலாம் இதுவும்வெகு தொலைவில் இருந்தால் விண்வெளியில் நெருக்கமாக இருக்கக்கூடும் சில சமயங்களில் எப்போதும் நெருக்கமாக இருக்கும் நெருங்கிய எச்சங்கள் அமினோ அமில வரிசையில் உள்ள எச்சங்கள் எவ்வளவு தூரம் மற்றும் நெருக்கமாக விநியோகிக்கப்படுகின்றன அல்லது புரத 3D கட்டமைப்புகளின் விஷயத்தில் அவை ஒன்றாக வருகின்றன என்ற தகவலை காணலாம் ஒரு இடத்தில் உள்ள எச்சங்கள் எவ்வாறு வரிசையில் விநியோகிக்கப்படுகின்றன என்பது பற்றிய தகவல்களைப் பெறுவீர்கள் பின்னர் எச்சங்களை காணலாம் அவை தூரத்திலிருந்து பங்களிக்கின்றன மற்றும் குறுகிய தூர தொடர்புகளை உருவாக்கும் எச்சங்கள் 3D கட்டமைப்புகளிலிருந்து நீங்கள் பெறும் அனைத்து தகவல்களும் இப்போது கட்டமைப்புகள் இருந்தால் எடுத்துக்காட்டாக பல்வேறு அம்சங்களையும் நீங்கள் பெறலாம் நடத்தை ஒழுங்கு நீண்ட தூர வரிசை மற்றும் எச்சங்களின் ஹைட்ரோபோபிக் நடத்தை மற்றும் புரத 3D கட்டமைப்புகளிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு அம்சங்களை காணலாம் புரதங்களின் பல்வேறு செயல்பாடுகளைப் புரிந்துகொள்ள கட்டமைப்புகளைக் கணிக்க தகவலை மொழிபெயர்க்கிறோம் இதுதான் புரத கட்டமைப்புகளிலிருந்து பல அளவுருக்களைப் பெற முயற்சிக்கிறோம் அடுத்த கட்டத்தில் நாம் புரத தொடர்புகளுக்குச் செல்கிறோம் பல்வேறு புரத தொடர்புகள் என்ன மாணவர் புரோட்டீன் நியூக்ளிக் அமிலம் புரோட்டீன் நியூக்ளிக் அமில இடைவினைகள் மாணவர் சிறிய மூலக்கூறு புரதம் சிறிய மூலக்கூறு இடைவினைகள் மாணவர்புரதம் புரத இடைவினைகள் புரத இடைவினைகள் சரி இப்போது நாம் புரத இடைவினைகளைச் செய்யலாம் மேலும் பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் எச்சங்களை சரியாகக் கண்டறிய கணிசமாக பங்களிக்கிறது கிரிஸ்டல்லோகிராஃபர்ஸ் என்பதால் அவர்கள் பல கட்டமைப்புகளை முயற்சித்தனர் மேலும் அவை கட்டமைப்பை டெபாசிட் செய்கின்றன அதுதான் எச்சங்களைப் புரிந்துகொள்வதற்கும் நீங்கள் தகவலை அழைப்பதற்கும் புரதங்கள் ஏன் புரதத்துடன் தொடர்பு கொள்ளலாம் எந்த எச்சங்கள் தொடர்பு கொள்ள விரும்பப்படுகின்றன மேலும் இந்த எச்சங்கள் சரியான முறையில் தொடர்பு கொள்ள விரும்பப்படுகின்றன அல்லது புரதங்களுக்கு தொடர்பு கொள்ள ஏதேனும் குறிப்பிட்ட வடிவங்கள் உள்ளன இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட பிணைப்பு தளங்களை புரிந்து கொள்ள பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயன்படுத்துகிறோம் பிணைப்பு பக்கங்களை சரியாக வரையறுக்க பல்வேறு அளவுகோல்கள் பிணைப்பு தளங்களை வரையறுக்க பல்வேறு அளவுகோல்கள் யாவை மாணவர் தூரம் அவை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சரியாகப் பயன்படுத்தலாம் பின்னர் புரதங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றன மேலும் அணுகக்கூடிய மேற்பரப்புப் பகுதியைப் பயன்படுத்தலாம் பிணைப்பு மீது மேற்பரப்பு பரப்பளவு எவ்வளவு தூரம் குறைந்தது அதன் அடிப்படையில் இந்த எச்சங்கள் ஏதேனும் தொடர்பு கொள்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காணலாம் தொடர்பு ஆற்றலை நாம் சரியாகக் கணக்கிட முடியும் அதிலிருந்து இந்த புரதம் இரண்டு புரதங்கள் தொடர்பு கொள்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் வரையறுக்கலாம் அதேபோல் புரத லிங்கண்ட் இடைவினைகள் புரத ஆர் ஏ இடைவினைகள் புரத டி ஏ இடைவினைகள் அனைத்தையும் நீங்கள் காணலாம் பல்வேறு அம்சங்களில் புரத தொடர்புகளுக்கு பல்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன முதலாவதாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் வடிவங்கள் ஊடாடும் ஜோடிகளைக் காணலாம் அவை இரண்டு புரதங்கள் சரியாக தொடர்பு கொள்கின்றன மற்றும் தொடர்பு கொள்ளும் தளங்கள் சரியானவை மற்றும் மனித மரபணுக்கள் போன்ற சில மரபணுக்களுக்கு குறிப்பிட்டவை தற்போது நாம் மனித மரபணுவை எடுத்துக் கொண்டால் மனித மரபணுவில் எத்தனை புரதங்கள் உள்ளன எத்தனை புரதங்கள் உள்ளன 21000 முதல் 20000 வரை உரிமை எனவே முந்தைய காலத்தில் இது 100000 முதல் 30000 50000 என தற்போது யூனிப்ரோட் என்று கருதப்படுகிறது யூனிபிராட் தரவுத்தளத்தில் 20000 காட்சிகளை நீங்கள் பார்த்தால் இந்த எல்லா காட்சிகளிலும் எந்த புரதங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன இரண்டு ஜோடிகள் சரியாக தொடர்புகொள்வது என்ன இந்த தகவலை நாங்கள் சேகரித்தோம் பல்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன புரதங்களை சரியான முறையில் தொடர்புகொள்வதற்கான தரவுத்தளம் மற்றும் இந்த புரதங்களின் பிணைப்பு தொடர்பு புரதம் ஒரு புரதத்துடன் தொடர்பு கொண்டால் இந்த இரண்டு புரதங்களின் தொடர்புக்கு பிணைப்பு என்ன புரத தொடர்பு சரியான விஷயத்தில் பல்வேறு தரவுத்தளங்கள் உள்ளன இந்த தொடர்பு ஆய்வுகளிலிருந்து இரண்டு புரதங்களும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்ற கருதுகோளைப் பெற முயற்சி செய்யலாம் அதேபோல் செல் வலது போன்ற பிற அம்சங்களையும் நாம் காணலாம் ஒரு கலத்திற்கான வெவ்வேறு செயல்பாடுகளைப் புரிந்துகொள்வதற்கான பல்வேறு தரவுத்தளங்களையும் பகுப்பாய்வு உரிமையையும் நாம் கொண்டிருக்கலாம் மற்றும் செல் சிக்னலிங் மற்றும் வெவ்வேறு பாதைகள் சரியானவை மற்றும் உறுப்புகள் மற்றும் உடலியல் மற்றும் உயிரினங்களைக் காண திசுத் தரவைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக நரம்பியல் மற்றும் வலதுபுறம் உயிரியல் அமைப்புகளில் பல்வேறு நிலைகளின் சிக்கலான தன்மையைப் புரிந்துகொள்ள நீங்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயன்படுத்தலாம் நியூக்ளியோடைடு வரிசையுடன் தொடங்கி வெவ்வேறு வகையான இடைவினைகள் வரை வேறுபட்ட அம்சத்துடன் அடுத்த வகுப்புகளில் தொடங்குவேன்